வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் இந்திய கப்பல் கழகத்தின் வழக்கைப் பற்றி விவரித்து இருந்தோம் இந்திய கப்பல் கழகத்தின் கடந்த ஆண்டு புள்ளிவிவரங்களை தற்போதைய புள்ளிவிவரங்களோடு ஒப்பீட்டு ஒரு ஒப்பிடும் அறிக்கையை ஹரிஸ்ஸன்ட்டல் அனாலிசிஸை பயன்படுத்தி எப்படி கணக்கிடுவது என்பதை முன்பே பார்த்து இருத்தோம் வெர்டிகள் அனாலிசிஸை பயன்படுத்தி ஒரு பொதுவான ஒப்பீட்டு அறிக்கையை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்த்தோம் அங்கு எல்லா புள்ளிவிவரங்களையும் புரிந்துகொள்வதற்காக சதவீதங்களாக மாற்றி அதன்பிறகு முந்தைய ஆண்டுகளின் புள்ளிவிவரங்கள் அதே நிறுவனத்துடன் ஒப்பிடலாம் அல்லது ஜோடி குழுவில் உள்ள வெவ்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பிடலாம் எனவே அதே தொழிலுக்குள் போட்டியாளர்கள் யார் மற்றும் அவர்களின் இருப்புநிலை பி மற்றும் எல் ன் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இது தொழில்துறை சராசரியுடன் அல்லது ஒரு பரந்த நிறுவனங்களின் விஷயத்தில் குறிப்பிட்ட பகுதியை ஒப்பிட்டு பார்க்கலாம் எனவே உங்கள் சொந்த நிறுவனத்தை மீண்டும் ஒரு முறை மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மனிகன்ட்ரோல் போன்ற வலைத்தளங்கள் மூலம் நீங்கள் பல நிறுவன புள்ளிவிவரங்களை அறிந்துகொள்ளலாம் அங்கு எக்செல் பார்மட்டில் இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள எல்லாத் தரவையும் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் இப்போது இன்றைய அமர்வில் மேலும் ஒரு பகுப்பாய்வு பற்றி பார்க்கலாம் நாம் இங்கு மீண்டும் ஷிப்பிங் கார்பொரேஷனின் தரவுகளை பார்க்க போகிறோம் இப்போது இது ஒரு நீண்ட கால தரவுகளாகும் அதாவது இது ஒரு 5 ஆண்டு கால தரவு ஆகும் முந்தைய அமர்வுகளில் நாம் 16 மற்றும் 17 ஆம் ஆண்டுக்கான அறிக்கை மட்டும் ஒப்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்பொழுது நாம் 5 ஆண்டுக்கான நிறுவன புள்ளிவிவரங்களை கொண்டு ஒப்பிட போகிறோம் எனவே மார்ச் 2013 புள்ளிவிவரத்தை 100 சதவீதமாக எடுத்துக்கொண்டு மற்ற புள்ளிவிவரங்களை அடிப்படையாக வைத்து ஒப்பிடுவோம் எனவே நிறுவன இயக்கம் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் இந்த காலகட்டத்தில் அறிந்து கொள்ள முடியும் மேலும் இது ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்று அழைக்கப்படுகிறது CAGR ஐ நாம் கணக்கிடலாம் அதாவது ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதங்களை இதன் மூலம் நாம் கணக்கிட முடியும் ஆனால் நாம் இப்போது ட்ரெண்ட் அனாலிசிஸ் கணக்கிடலாம் எனவே அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இப்போதுதான் பார்ப்போம் எனவே மார்ச் 17 ஆம் ஆண்டை அடிப்படை சதவீதமாக எடுத்துக்கொண்டு இல்லை மார்ச் 13 ஐ அடிப்படையாக சதவீதமாக எடுத்துக்கொண்டு மார்ச் 14 ஐ அதாவது E7 ஐ F7 யுடனும் மார்ச் 15 ஐ அதாவது D7 ஐ F7 யுடனும் கணக்கிடலாம் நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா மார்ச் 16 ஐ அதாவது C7 ஐ F7 யுடனும் மேலும் மார்ச் 17 ன் இந்த வருட புள்ளி விவரத்தையும் அதாவது E7 ஐ F7 யுடன் ஒப்பிடவும் ஆக மார்ச் 17 100 க்கு கொஞ்சம் கூடவோ குறைவாகவோ இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் மேலும் அதே நிலையில் உள்ளது என்பதையும் அறிவீர்கள் ஆக இந்த சதவீதம் சற்று அதிகரித்துள்ளது இல்லை இல்லை இது நிறுவனத்தின் இருப்பு மற்றும் உபரிக்கானது இப்போது நாம் அதை சரி செய்வோம் எனவே பங்கு மூலதனத்திற்கு நாம் இதைச் செய்யலாம் இருப்பினும் இது அதிக அர்த்தமுள்ளது இல்லை ஏனெனில் பங்கு மூலதனம் மாறாமல் சதவீதமாக இருக்கிறது எனவே பங்கு மூலதனம் ஒவ்வொரு ஆண்டும் 100 சதவிகிதம் ஒரே மாதிரியாக இருப்பதால் இருப்புக்கள் போன்ற பிற புள்ளிவிவரங்களும் பெரிதும் மாறவில்லை முதல் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்த நிறுவனம் இழப்பில் இருந்தது இதுவும் சதவீதமாக மாற்றப்பட்டதாக நான் நினைக்கிறேன் ஆக இது மாறவில்லை ஆனால் நாம் அதை கணக்கிட விட்டு விடுகிறோம் எனவே நீங்கள் நான் கூறுவதை புரிந்துகொள்கிறீர்களா நிறுவனம் அதன் இருப்புக்களை குறைத்துக் கொண்டு இருக்கிறது இப்போது அதன் இருப்புக்கள் சற்று அதிகரித்துள்ளது மீண்டும் அவை கடன்களின் போக்குகளைப் பார்க்கிறது கடன் 100 சதவீதத்தில் இருந்து மெதுவாகக் குறைந்து வருவதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நிறுவனத்தின் நீண்ட கால கடன்களை முறையாக திருப்பிச் செலுத்துகின்றன மேலும் ஒப்பீட்டளவில் கடன் இல்லை அதுபோல் குறுகிய கால கடன் முன்பு உயர்ந்தது பிறகு மீண்டும் குறைந்தது இப்போது அவை மீண்டும் சற்று உயர்ந்துள்ளது வர்த்தக ஊதியம் மெதுவாக மீண்டும் மேல் நோக்கி கணிசமாக உயர்ந்து அதிகரித்துள்ளது மொத்த நடப்புக் கடன்களின் போக்குகளைப் பார்த்தால் இது சற்று உயரும் போல் தெரிகிறது ஏனென்றால் அவற்றின் வருவாய் விகிதங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நிலையானது என்பதினால் தான் எனவே ஆக அது மீண்டும் உயர எவ்வித காரணமும் இல்லை உறுதியான சொத்துக்கள் மீண்டும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நிலையானவையாகவோ இருக்கிறது மூலதன WIP கள் ஒரு வருடத்தில் நீங்கள் காணக்கூடிய மூலதனம் WIP கள் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை அவர்கள் புதிய கப்பல் கட்டும் பணியில் இருந்திருக்கலாம் அப்போது அது மீண்டும் குறைந்துவிட்டது நடப்பு ஆண்டில் மொத்தம் அல்லது தற்போதைய சொத்துக்கள் குறிப்பிடத்தக்க உயர்வைக் காட்டியுள்ளன தற்போதைய சொத்துக்களைப் பார்த்தால் தற்போதைய முதலீடுகள் மெதுவாகக் குறைந்து கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அவர்கள் தங்கள் முதலீடுகளை குறைக்க விரும்புகிறார்கள் சரக்கு எப்படியிருந்தாலும் மிகக் குறைந்த தொகையைக் கொண்டுள்ளது ஆனால் வர்த்தக வரவுகள் மெதுவாகக் குறைந்து வருகின்றன ஏனெனில் அவற்றின் வணிகமும் சுருங்கி வருகிறது ரொக்கம் மற்றும் ரொக்கத்துக்கு சமமானது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நிலையானதாகவும் இருக்கிறது இது ஒரு வருடத்தில் குறைந்து விடும் மேலும் குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்னேற்றங்கள் இடையில் அதிகரித்துள்ளன அவை மீண்டும் சற்று அதிகரித்துள்ளது எனவே இது விசாரணை செய்யப்பட வேண்டும் மொத்த சொத்துக்களை நீங்கள் பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட மொத்த சொத்துக்களில் ஒரு சில பகுதிகள் வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது எனவே இதுபோன்ற போக்கில் என்ன செய்யப்படுகிறது என்பதை நாம் ஒரு ஆண்டின் சதவீதத்தை மற்றொரு ஆண்டின் சதவீதத்துடன் ஒப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் பி மற்றும் எல் ன் உருப்படிகளுக்கு இதைச் செய்ய முடியும் ஆக இது உங்களுக்கு பி மற்றும் எல் உருப்படிகளுக்கு கூடுதல் அர்த்தத்தைத் தரக்கூடும் ஆகவே தான் ஒரு நிறுவனத்தின் பி மற்றும் எல் ஆகியவற்றை முன்பே பார்த்தோம் எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரங்களை மறைப்போம் அல்லது 1 வருட புள்ளி விவரங்களை வைத்து பார்ப்போம் இப்போது நீங்கள் வருவாயைப் பார்த்தால் முதல் 3 ஆண்டுகளில் அது நிலையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் வருவாய் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது மேலும் மற்ற வருமானம் எப்படியிருந்தாலும் இது ஒரு சிறிய தொகை தான் ஆனால் அது சற்று குறைந்து வருகிறது ஏனெனில் அவர்களின் முதலீடுகளும் சற்று குறைக்கப்படுகிறது இயக்க மற்றும் நேரடி செலவுகள் மற்றும் வருவாய் குறைந்து வருவதால் அவை குறைகின்றன இயக்க மற்றும் பிற செலவுகள் வீழ்ச்சி அடைந்துள்ளது இது ஒரு நேர்மறையான அறிகுறியாகும் ஏனெனில் வருவாயின் வீழ்ச்சியை விட அதிக வீழ்ச்சியை நீங்கள் இதன் மூலம் பார்க்கிறீர்கள் ஊழியர்களின் செலவுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையானவை ஆகும் நிதி செலவும் கொஞ்சம்கூட குறைக்கப்படவில்லை உண்மையில் இது கணிசமாகக் குறைக்க பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது அவர்களின் கடன்களை திருப்பிச் செலுத்தி இருக்கிறார்கள் சொத்துக்கள் பழையதாகி வருவதால் அவற்றின் தேய்மான மதிப்பு புள்ளிவிவரங்கள் குறைந்து வருகிறது மற்ற செலவுகள் எப்போதும் குறைவாகவே இருக்கும் லாபத்தைப் பார்த்தால் இந்த காலகட்டத்தில் லாபம் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி அடைந்துள்ளது வரியை பொறுத்தவரையில் மொத்த வரிகள் முன்னர் அதிகரித்தன இப்போது அவை குறைந்துவிட்டன இறுதி புள்ளிவிவரத்தில் நிகர லாபமும் குறைந்து இருக்கிறது இது ஒரு நல்ல சாதகமான அறிகுறி அல்ல ஆகவே ஒரு நிறுவன போக்கு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது மேலும் போக்கின் நோக்கம் 2 அல்லது 3 வருடங்கள் பார்ப்பதற்குப் பதிலாக நீண்ட கால முன்னோக்கு கொண்டிருக்கிறது நாம் சிறிது நீண்ட கால முன்னோக்கு எடுத்து இருக்கிறோம் ஆனால் ஒரு நீண்ட கால முன்னோக்குகள் தொழில் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த நிறுவனத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்க கூடாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே கப்பல் கழகம் போன்ற ஒரு நிறுவனத்திற்கு இது நல்லது ஏனென்றால் அவர்களின் சொத்துக்கள் அல்லது வருவாய் மாதிரியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை கூறுவது புரிகிறதா இப்போது இதன் மூலம் விகித பகுப்பாய்வு எனப்படும் முக்கிய பகுப்பாய்வு கணக்கிடுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது நாம் ஹேவல்ஸ் லிமிடெட் தரவுகள் பற்றி பார்க்க போகிறோம் இது நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனமாகும் ஆக உங்களுக்கு வழங்கப்பட்ட விகித தாளை தயாராக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் நாம் பல்வேறு விகிதங்களை கணக்கிட போகிறோம் மேலும் உங்களுக்கு பகிரப்பட்ட தரவு தாளை நான் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் ஆனால் உங்களிடம் அந்த தரவுகள் இல்லை என்றால் நாம் இந்த தரவு படிவத்தை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் அப்பொழுது தான் விகிதங்களை உடனடியாக கணக்கிட முடியும் என்பதால் தயவுசெய்து இந்த தரவு தாளை தயாராக வைத்திருங்கள் இப்போது பணப்புழக்க விகிதத்தை கணக்கிடுவதற்காக பணம் நடப்பு மற்றும் விரைவான விகிதம் பற்றி முன்னரே விவாதித்திருந்தோம் அதாவது இது தற்போதைய கடன்களால் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் விரைவான கடன்களால் விரைவான சொத்துக்கள் பற்றி இந்த விகிதத்தில் குறிக்கப்படுகிறது இந்த தரவுகளில் சில தரவுகள் மாற்றப்பட்டுள்ளது தற்போதைய கடன்கள் மீது விரைவான விகிதத்தை அறிய இந்த முறையை பின்பற்றி உள்ளோம் இது மிகவும் பழமையான முறையாகும் மேலும் ரொக்க விகிதம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பணத்தையும் பணத்திற்கு சமமான தொகையை தற்போதைய கடன்களின் சதவீதத்தைக் கணக்கிட போகிறோம் இப்போது இது இன்னும் பழமையானது தற்போதைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறோம் பணப்புழக்கத்துடன் தொடர்புடைய மற்றொரு விகிதம் நிகர மூலதனத்திற்கான சரக்கு பணி மூலதனத்தின் மீதான சரக்கு செயல்பாட்டு மூலதனம் மற்றும் CA வை கழித்து கிடைக்கும் CL ஆகும் நிகர செயல்பாட்டு மூலதனத்திற்கு சரக்குகளுக்கு அதிக விகிதம் அல்லது குறைந்த விகிதம் இருப்பது இப்போது நல்லதா அதிக விகிதம் என்பது அவர்களின் பணி மூலதனம் ஒப்பீட்டளவில் ரொக்கமற்றது என்பதால் சரக்கு அவ்வளவு ரொக்கமாக கூடிய சொத்துக்கள் அல்ல தற்போதைய மற்றும் விரைவான விகிதம் அதிக விகிதம் போன்ற விகிதங்கள் பொதுவாக பணப்புழக்க பார்வையில் இருந்து பார்க்கும்போது நிறுவனத்திற்கு நல்லதாக தெரிகிறது இருப்பினும் நிறுவனத்தில் இரண்டு உயர் விகிதம் இருந்தால் அது லாபத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்த விகிதம் லாப விகிதமாகும் புரிந்து கொள்ள மிகவும் எளிமையானவை ஆகும் ஏனென்றால் எப்போதும் மொத்த இயக்க வருவாயை கொண்டு வகுக்க வேண்டும் மேலும் அந்தந்த லாபத்தை எண்ணிக்கையில் எடுத்துக் கொள்கிறோம் இப்போது EBIDTA எடுக்கப்பட்டுள்ளது EBIDTA என்ற இந்த வார்த்தையைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது வட்டி தேய்மானம் மற்றும் கடன் தொகைக்கு முன் சம்பாதித்தவையாகும் இந்த சொல் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமானது மற்றும் வணிகத்தால் உருவாக்கப்படும் பண லாபம் அறிய பெரும்பாலும் பகுப்பாய்வு முறை பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே அதை விற்பனையின் சதவீதமாக கணக்கிட்டுள்ளனர் பின்னர் ஈபிஐடி அல்லது பிபிஐடி ஐ கணக்கிடுவோம் இது இயக்க வருவாய் அல்லது லாபம் என்பது வட்டிக்கு முன் விற்பனையின் சதவீதமாகவும் நிகர லாப வரம்புக்கு வரி விதிக்கப்பட்டதாகும் அவற்றின் வருவாய் விகிதங்கள் பற்றியும் நாம் விவாதித்தோம் ROI என்பது மூலதனத்தை பொறுத்தவரை ஈபிஐடி என்பது மிக முக்கியமானது இது ஒரு நிறுவன மட்டத்தில் அல்லது திட்ட மட்டத்திலும் செய்யப்படலாம் மொத்த சொத்துக்களின் வருமானம் அதாவது ஆர்ஓடீஎ என்பது பங்குதாரர்களுக்கு மிகவும் முக்கியமானது குறிப்பிட்ட ஈ ஏ விகிதம் பொருளாதார மதிப்பு சேர்க்கப்பட்டது என்று அழைக்கப்படுகிறது நாம் இதற்கு முன் ஈ ஏ ஐ எப்படி கணக்கிடுவது என்பதை பார்க்கவில்லை நாம் பிஎடீ நிகர லாபம் மற்றும் நிகர இயக்க லாபத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் நாம் வரிகளை கழிக்க வேண்டும் எனவே வரிக்குப் பின் நிகர லாபம் இருக்கிறது மேலும் மூலதனத்திற்கான கட்டணத்தையும் கழிக்கிறோம் எனவே மூலதனத்தை மூலதனச் செலவாக மாற்றுவதால் நாம் மூலதனத்தை வட்டி அல்லது ஈவுத்தொகை வடிவில் ஈடு செய்ய வேண்டி இருக்கிறது நாம் ஒரு மூலதன செலவுக்கான சராசரி வீதத்தைக் கணக்கிட்டு அதை அனைத்து மூலதனத்தில் பயன்படுத்த வேண்டும் இங்கே மூலதனம் ஈக்விட்டியை மட்டும் குறிப்பிடவில்லை ஆனால் மொத்த மூலதனம் பயன்படுத்தப்படுகிறது எனவே மூலதனச் செலவில் பிஏடி ஐ மூலதனத்துடன் கழித்தால் ஈ ஏ எனப்படும் மேலும் இதன் காரணமாக மற்றொரு பெரிய லாபத்தை உங்களுக்கு கிடைக்காது எனவே நாம் எல்லா விகிதங்களை கணக்கிட வேண்டிய அவசியமில்லை ஆனால் கணக்கிடப்பட்ட தரவுகளை தயாராக வைத்திருப்போம் இப்போது அடுத்த விகிதம் என்னவென்றால் செயல்பாட்டு விகிதம் ஆகும் அதை பற்றி விரிவாக பார்த்தோம் எனவே அதை பற்றி நான் உங்களுக்கு மீண்டும் நினைவு படுத்த மாட்டேன் ஆனால் அவை சுருக்கமாக சூத்திரங்களாகும் சூத்திரத்தில் இருக்கும் இந்த உருப்படிகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பது மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது வருவாய் விகிதங்கள் மற்றும் வருவாய் விகிதங்கள் கலப்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு தகவல் பி மற்றும் எல் லும் மற்றொரு புள்ளிவிவரம் இருப்புநிலை பெறப்பட்டது அடுத்ததாக லெவராஜ் ரேசியோ என்ற முக்கியமான விகிதத்தை பற்றி பார்ப்போம் அதாவது பங்குக்கு கடன் அல்லது டெபிட் ஈக்விட்டி ரேசியோ debt equity ரேடியோ பற்றியதாகும் மேலும் நாம் இப்பொழுது சொத்து விகிதத்திற்கு கடன் மற்றும் வட்டி பாதுகாப்பு விகிதத்தை கணக்கிடுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இறுதியாக இருக்கும் மூன்று விகிதங்கள் குறிப்பாக PE விகிதம் ஈவுத்தொகை மகசூல் மற்றும் பல விகித முறைகள் பங்குதாரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு முன் நாம் ஈவுத்தொகை மகசூல் பற்றி விவாதிக்கவில்லை என்று நினைக்கிறேன் எனவே ஈவுத்தொகை மகசூல் என்பது டிபிஎஸ் அல்லது பங்குக்கான ஈவுத்தொகை சந்தை விலையால் வகுக்கப்படுகிறது இப்போது முதலீட்டாளர் கோணத்தில் ஈவுத் தொகை எவ்வளவு சதவீத வருமானத்தை அளிக்கிறது என்பதைக் கண்டறிய இந்த முறை உதவுகிறது அதனால்தான் இது டிவிடெண்ட் இல்ட் என்று அழைக்கப்படுகிறது ஈவுத்தொகை செலுத்தும் விகிதம் என்பது இபிஎஸ் மீது டி எஸ் கொண்டு கணக்கிடுவதாகும் எனவே அவர்கள் ஈட்டியதில் என்ன சதவீதம் ஈவுத்தொகை மூலம் வினியோகிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் விகிதம் உயர்வது நல்லதா அல்லது குறைவது நல்லதா நிறுவன பங்குதாரர்கள் அதிக பண ஈவுத்தொகையை பெறுகிறார்கள் என்று அர்த்தப்படுத்துவதில்லை குறைந்த பட்சம் நிறுவனம் அந்தத் தொகையை முதலீடு செய்கிறது என்றால் அப்பொழுது தான் ஒரு நிறுவனம் வளர்ச்சி சார்ந்த நிறுவனமாகும் எனவே தொழில் மற்றும் நிறுவனத்தின் நிலை படி பல நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு சில விகிதங்களை பயன்படுத்த விரும்புகின்றன என்பதை கண்டறிய வேண்டும் மேலும் இந்த நிறுவனங்கள் அதையே தொடர்ந்து கையாள விரும்புகின்றன சரியா எனவே ஆக இந்த பகுதி பல்வேறு விகித முறைகளை கொண்டதாகும் இப்போது ஹேவல்ஸ் லிமிடெட் உடைய வரையறுக்கப்பட்ட உண்மையான புள்ளிவிவரங்களை கொண்டு முக்கியமான விகிதங்களை கணக்கிட முயற்சிப்போம் இப்போது ஒரு நிறுவனத்தின் இருப்புநிலை பி மற்றும் எல் ன் தரவுகள் இரண்டையும் பெற்றுள்ளோம் இதனால் கூட்டு விகிதங்களை நாம் கணக்கிடலாம் முதலில் இருப்புநிலைக் குறிப்பில் இருக்கும் தரவுகளை கணக்கிட முயற்சி செய்யலாம் எனவே ஒரு நிறுவனத்தின் மூலதனம் என்பது நிலையானது என்பதை நாம் அறிவோம் இருப்புக்கள் படிப்படியாக உயர்கின்றன எனவே நிறுவனம் லாபம் ஈட்டும் நிறுவனமாக இருக்கிறது என்று அர்த்தம் இப்பொழுது அந்த நிறுவனங்கள் நீண்ட கால கடன்களை திருப்பிச் செலுத்தி பூஜ்ஜிய கடன் நிறுவனமாக மாறிவிட்டன குறுகிய கால கடன்கள் முழுமையாக திருப்பிச் செலுத்தப்படுகின்றன வர்த்தக செலுத்துதல்கள் கிட்டத்தட்ட நிலையானவை இருக்கிறது மேலும் தற்போதைய பொறுப்புகள் மற்றும் கடன்கள் ஓரளவு அதிகரித்து வருகின்றன உறுதியான சொத்துக்கள் மதிப்பு சற்று உயர்ந்துள்ளது எனவே ஒரு நிறுவனம் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்கிறது ஆனால் அவற்றின் தற்போதைய முதலீடுகள் இரட்டிப்பாகி இருக்கிறது இப்போது ரொக்கம் மற்றும் ரொக்கத்துக்கு சமமானவைகள் அதிகரித்துள்ளன இப்போது நாம் ஒவ்வொரு உருப்படிகளையும் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் இருப்புநிலைக் குறிப்பை ஒட்டுமொத்தமாகப் பார்க்க வேண்டும் இப்போது சில முக்கியமான விகிதங்களை கணக்கிட முயற்சி செய்யலாம் எனவே நாம் பணப்புழக்க விகிதத்தை கணக்கிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த விகிதத்தை கணக்கிட விரும்புகிறீர்களா பணப்புழக்க விகிதத்தில் ஒரு முக்கியமான விகிதம் என்ன என்று யாராவது கூற முடியுமா கரண்ட் ரேஷியோ என்பது மிக முக்கியமான விகிதமாகும் மேலும் CA வின் சூத்திரப்படி தற்போதைய கடன்கள் மீது மொத்த நடப்பு சொத்துக்களாகும் கரண்ட் ரேஷியோவை கணக்கிட முயற்சிப்போம் இது CA வை கொண்டு வகுக்கப்பட்டுள்ளது எனவே மொத்த நடப்பு சொத்துக்களை மொத்த நடப்புக் கடன்களால் வகுக்க வேண்டும் எனவே 1 88 ஐப் பெற்று கொள்ள நாம் தேவையற்ற தசமங்களை கூறுகிறோம் எனவே 3 வருட காலத்தில் தற்போதைய சொத்தில் படிப்படியாக உயர்வு இருப்பதை நாம் பார்க்க முடியும் இது ஒரு நல்ல அறிகுறியா பொதுவாக ஆம் எனில் நிலையான விகிதம் 2 க்கு 1 என்பது நமக்குத் தெரியும் அவற்றின் விஷயத்தில் விகிதத்தில் சிறிது அதிகரித்து இருந்தால் நாம் அப்பொழுது நிலையான விகிதத்திற்கு செல்ல கணக்கிட முயற்சிபோம் வேறு ஏதேனும் முக்கியமான பணப்புழக்க விகிதம் இருக்கிறதா சில நேரங்களில் குயிக் ரேஷியோவை நாம் கணக்கிடுகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியுமா விரைவான விகிதத்தை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இல்லை இல்லை இது கரண்ட் ரேஷியோவை கணக்கிடுகிறோம் இப்போது குயிக் ரேஷியோவை கணக்கிடலாம் அதற்கான சூத்திரம் என்ன வர்த்தக செலுத்த வேண்டியவற்றை நாம் எடுத்துக் கொள்வோம் ரொக்கத்துக்கு சமமான உருப்படிகள் குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்பணங்களும் மேலும் பிற நடப்பு சொத்துக்களையும் நாம் எடுத்துக் கொள்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதென்றால் பொதுவாக அதன் மொத்த நடப்பு சொத்துக்கள் கழித்து சரக்குகளை பின்னத்தில் மேல் இலக்கமாக கூறலாம் எனவே தயவுசெய்து என்னுடன் சேர்ந்து நீங்களும் கணக்கிட முயற்சிக்கவும் அதை நாம் அடைப்புக்குறிக்குள் வைக்கலாம் கரண்ட் ரேஷியோவை சரக்கால் கழிக்க வேண்டும் ஆக நாம் பல்வேறு விகிதங்களைப் பயன்படுத்தலாம் மேலும் சூத்திரங்களில் சிறிதளவு வித்தியாசம் இருக்கக்கூடும் அதேபோல் விரைவான பொறுப்புகள் வகுக்கப்படும் விரைவான கடன்கள் தற்போதைய கடன்கள் போலவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் இப்போது குறுகிய கால கடன் எதுவும் இல்லை என்பதை நாம் அறியலாம் எனவே மொத்த நடப்புக் கடன்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே நாம் 1 2 பெறுகிறோம் எனவே இது 0 81 லிருந்து 0 6 ஆக அதிகரித்துள்ளது இப்போது 1 26 என்பது ஒரு நல்ல அறிகுறியா ஆம் நிலையான விகிதம் 1 க்கு 1 என்று நாம் பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் எனவே அவர்கள் அதைச் சுற்றிய இருக்கிறது மேலும் பணப்புழக்க நிலை வசதியாக இருப்பதாக தெரிகிறது சரியா எனவே இவை நாம் கணக்கீட்டு விகிதங்கள் இருப்பு நிலைகளின் அடிப்படையில் மட்டுமே எனவே அவை இருப்புநிலை விகிதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது மற்ற இருப்புநிலை விகிதங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் அவற்றின் மூலதன அமைப்பு குறித்து நாம் கருத்து தெரிவிக்கலாம் இது பற்சக்கர அமைப்பு அல்லது அந்நியச் செலாவணி என அழைக்கப்படுகிறது எனவே மிகவும் பிரபலமான விகிதம் கடன் பங்கு விகிதம் ஆகும் கடன் பங்கு விகிதத்தின் சூத்திரம் என்றால் என்ன இது பங்குதாரர்களால் நிதி அளிக்கப்படும் கடன் பங்குகளால் வகுக்கப்பட்ட நீண்ட கால கடன்கள் ஆகும் எனவே விகிதம் 0 06 ஆக இருந்தது அது இப்போது 0 ஆகிவிட்டது அது நல்ல அறிகுறியா ஒரு ஸ்திரத்தன்மை கண்ணோட்டத்தில் பார்த்தோமேயானால் ஒரு நிறுவனம் எப்படியாவது அதன் கடனை மெதுவாக திருப்பிச் செலுத்துகிறார்கள் முந்தைய கடன்கள் மிக அதிகமாக இல்லை அவை 6 சதவிகிதம் மட்டுமே இருப்பினும் இப்போது அதை திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளன சிலர் நீண்ட கால கடன் வாங்குவதற்கு பதிலாக நீண்ட கால மற்றும் குறுகிய கால கடன் வாங்குகிறார்கள் இது எண்ணிக்கையில் மொத்த கடன் ஆகும் அந்த சமயத்தில் கூட தொகை 0 தான் சரியா எனவே இது கடன் பங்கு விகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது அந்த நிறுவனத்தின் லாப நஷ்டக் கணக்கு பற்றி பார்ப்போம் எனவே பி மற்றும் எல் ல் எந்த விகிதங்களை கணக்கிட முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு பொதுவான விகிதங்களை கணக்கிட்டால் நிகர லாப விகிதம் அல்லது லாப விகிதம் கிடைக்கும் என்று அர்த்தம் எனவே அந்தக் காலகட்டத்தில் அவர்களின் நிகர லாபம் 715 ஆக இருக்கிறது எனவே NP விகிதம் என்பது விற்பனையின் மீதான லாபமாகும் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது அது என்னவென்றால் இந்த புள்ளி விவரங்களை நாம் இப்பொழுது எடுக்க வேண்டும் என்பது தான் ஏனெனில் செயல்பாட்டின் குறைவான கலால் செயல்பாட்டு வலையிலிருந்து வருவாய் பிற இயக்க வருவாய் மொத்த இயக்க வருவாய் மற்றும் மொத்த வருவாய் ஆகியவற்றைப் பெற்றிருப்பதால் பொதுவாக இது வரிக்குப் பின் உள்ள நிகர லாபம் என்பதால் எல்லாவற்றிற்கும் மேலாக மொத்த வருவாய் அல்லது மொத்த இயக்க வருவாயை எடுத்துக்கொள்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் புள்ளிவிவரங்கள் ஏதேனும் நியாயமானவை என்றால் அப்பொழுது மொத்த வருவாய் அதிக அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஒரு ஆண்டுக்கான லாபத்தை நாம் தசமத்தில் 0 12 ஆக பெற்றதை சதவீதமாக மாற்றுவோம் அதாவது சுமார் 13 சதவீதமாகும் எனவே ஒரு நிறுவனத்தின் நிகர லாபம் ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இது 10 சதவீதத்திலிருந்து 13 சதவீதமாக உயர்ந்துள்ளது இது ஒரு நல்ல அறிகுறியா நிச்சயமாக அதிக லாபம் எப்போதும் சாதகமாக இருப்பதால் வெவ்வேறு மட்டத்தில் இலாபத்தை நாம் கணக்கிட முடியும் குறிப்பாக வரிக்கு முந்தைய லாபம் இது NPBT விகிதம் என அழைக்கப்படுகிறது எனவே 12 சதவிகிதத்திலிருந்து 17 சதவிகிதம் வரை சிஎன்பி 80 ஆகும் இது குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஏனெனில் இது வரிக்கு முந்தை சதவிகிதமாகும் மேலும் இது இயக்க லாபம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அந்த நிறுவனத்தின் வருவாய் மற்றும் மொத்த செலவுகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் எந்த ஒரு இயக்க லாபத்தையும் நாம் கணக்கிடவில்லை ஆனால் வழக்கமாக தேய்மானம் மற்றும் நிதி செலவை நாம் சேர்த்தால் பிபிஐடி வட்டி மற்றும் வரிக்கு முன் உள்ள லாபம் கிடைக்கும் அல்லது பண இலாபங்களை அறிய பிபிடிஐடியை கொண்டு கணக்கிடலாம் எனவே நாம் இங்கே என்ன செய்வோம் என்றால் தேய்மானம் மற்றும் வரிக்கு முன் லாபத்தை கணக்கிடும் இது வணிகத்திற்கான ரொக்க லாபம் ஆகும் இது பிரபலமாக இபிஐடிடீஎ என்று அழைக்கப்படுகிறது இப்போது இயக்க வருவாயுடன் ஒப்பிடுகிறோம் எனவே அவர்கள் 15 சதவிகிதம் மிகவும் நிலையான இபிஐடிடீஎ ஐக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஏனெனில் அவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது ஏனெனில் அவர்களின் லாபம் சற்று அதிகரித்துள்ளது இல்லையெனில் அது ஒரு சதவீதமாக மாறாமல் உள்ளது எனவே இருப்புநிலை மற்றும் இலாபத்தன்மை பி மற்றும் எல் ன் விகிதங்கள் இரண்டையும் இப்போது கணக்கிட்டுள்ளனர் மேலும் அடுத்த அமர்வில் வருவாய் விகிதங்கள் போன்றவற்றைக் எப்படி கணக்கிடுவது என்பதை பற்றி பார்ப்போம் சரியா நன்றி வணக்கம்